இந்த சோதனை தரவை எவ்வாறு பெறுவது ஏனென்றால் பல்வேறு வகையான சோதனை நுட்பங்களைப் பற்றி நாம் விவாதித்தோம் வெவ்வேறு சோதனை நுட்பங்கள் யாவை மாணவர் சர்குலர் டைக்ரோயிசம் இப்போது சர்குலர் டைக்ரோயிசம் வெவ்வேறு ஸ்கேனிங் கலோரிமெட்ரிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி போன்ற வெவ்வேறு சோதனை நுட்பங்கள் உள்ளன மேலும் ஒவ்வொரு புரதத்திற்கும் அவை அவற்றின் ரெசிடுயுவை மாற்றியமைக்கின்றன மற்றும் பிறழ்வின் மீது இலவச ஆற்றல் மாற்றத்தை மதிப்பிடுவதற்கான நுட்பங்களைப் பயன்படுத்துகின்றன இந்த வைல்ட் வகை ரெசிடுயு உதாரணமாக ஒரு மோலுக்கு 10 கிலோ கால் மற்றும் பிறழ்வின் போது அது ஒரு மோலுக்கு 12 கிலோ கால் என்றால் வேறுபாடு ஒரு மோலுக்கு 2 கிலோகால் ஆகும் இந்த வேறுபாடு முக்கியமாக வைல்ட் வகையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ரெசிடுயுவின் பிறழ்வு காரணமாகும் எனவே இதைப் புரிந்து கொள்ள பல சோதனைக் குழுக்கள் உள்ளன அவை வெவ்வேறு வகையான புரதங்களில் செயல்படுகின்றன எடுத்துக்காட்டாக கேம்பிரிட்ஜில் இருந்து ஆலன் ஃபெர்ஷ்ட் அவர் பார்னேஸை ஒரு மூலமாக பயன்படுத்துகிறார் எனவே பார்னேஸ் புரதத்தைப் பயன்படுத்தி அவை வெவ்வேறு ரெசிடுயுகளை மாற்றியமைக்க முயற்சிக்கின்றன மற்றும் குறிப்பிட்ட புரதத்தில் உள்ள பிறழ்வுகளின் விளைவைப் புரிந்துகொள்கின்றன வெவ்வேறு நிலைகளில் நிலைத்தன்மை எவ்வளவு தூரம் மாறுகிறது பிறழ்வு என்பது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ரெசிடுயுகள் அல்லது ஏதேனும் இரண்டாம் கட்டமைப்புகள் அல்லது சால்வெண்ட் அக்சஸிஸிபிலிட்டியை அடிப்படையாகக் கொண்டது எனவே நிக் பேஸ் புதிய கட்டமைப்புகளில் கொடுக்கிறார் எனவே அவர் ரைபோநியூக்ளியேஸ் டி 1 இல் ஆராய்ச்சி புரிகிறார் மேலும் அவர் பிறழ்வுகளை ஆராய்ந்து ஹைட்ரஜன் பிணைப்புகள் பிறழ்வின் மீது குறிப்பிட்ட புரதங்களின் ஸ்திரத்தன்மைக்கு முக்கிய காரணிகளாக இருப்பதைக் காட்டினார் பின்னர் பியர் மேத்யூஸ் 164 ரெசிடுயுகளில் டி 4 லைசோசைம் மீது ஆய்வுகளை மேற்கொண்டார் மேலும் அவர் 164 ரெசிடுயுகள் அனைத்தையும் முறையாக மாற்றியமைத்தார் பின்னர் அவர் பிறழ்வின் மீது நிலைத்தன்மையை ஆய்வு செய்தார் இந்த அனைத்து மரபுபிறழ்வுகளின் கட்டமைப்புகளையும் அவர் பெறுகிறார் மேலும் அவர் 3D கட்டமைப்பு தகவல்களை டெல்டா டெல்டா ஜி மதிப்புகளுடன் ஒப்பிட்டார் படிக கட்டமைப்புகள் மற்றும் இலவச ஆற்றல் மதிப்புகள் காரணமாக எந்த குறிப்பிட்ட வகையான இடைவினைகளை உருவாக்க எந்த வகையான இடைவினைகள் மற்றும் குறிப்பாக எந்த குறிப்பிட்ட வகை இடைவினைகளை உருவாக்க எவ்வளவு கிலோ கலோரி தேவைப்படுகிறது என்பதை அவர் சொல்ல முடியும் அதேபோல் யூட்டானி லைசோசைமுக்காக டேவிட் ஷார்ட்ல் ஸ்டேஃபிளோகோகல் நியூக்லீஸ் மற்றும் டிரிப்டோபன் சின்தேஸில் மீது சி ஆர் மேத்யூஸ் போன்ற பல்வேறு குழுக்கள் ஆய்வுகளை மேற் கொண்டு உள்ளன முந்தைய நாட்களில் அவர்கள் சில புரதங்களைப் பயன்படுத்த முயற்சித்தார்கள் தற்போது நாம் ஆய்வு நூல்களை பார்க்கிறோம் அவை முக்கியமான புரதங்களின் செயல்பாடுகள் அல்லது பிறழ்வுகளை ஏற்படுத்தும் நோய்களில் கவனம் செலுத்துகின்றன அவர்கள் புதிய புரதங்களைப் பெற முயற்சிக்கிறார்கள் மற்றும் முக்கியமான இடங்களை அடையாளம் காண முயற்சிக்கிறார்கள் மேலும் ஸ்திரத்தன்மை எவ்வாறு மாறுகிறது என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறார்கள் மேலும் இந்த நிலைத்தன்மையை வேறுபட்ட அம்சங்களுடன் நாம் எவ்வாறு விளக்கி கூறுகிறோம் முந்தைய ஆண்டுகளில் அவர்கள் சோதனைகளைத் தொடங்கியபோது காரணிகளைப் புரிந்துகொள்வதற்கு முறையாக பிறழ்வுகளை மேற்கொண்டனர் தற்போதைய சூழ்நிலை ஏனென்றால் நாம் மிகவும் முன்னேறி வருவதால் செயல்பாட்டிற்கு முக்கியமான அல்லது எந்தவொரு நோய்களுக்கும் முக்கியமான மரபு பிறழ்வுகளை பார்க்க விரும்புகிறார்கள் எனவே அவர்கள் அதை செய்ய முயற்சிக்கிறார்கள் இதுதான் காரணம் தற்போதைய ஆய்வு நூல்களைப் பார்த்தால் உங்களுக்குத் தெரிந்த பல புரதங்கள் பிறழ்வுகள் உள்ளன ஆனால் ஒரு குறிப்பிட்ட புரதத்தில் பல பிறழ்வுகள் இல்லை இந்த டி 4 லைசோசைம் அல்லது பார்னேஸ் அல்லது ரைபோ நியூக்ளியேஸில் பார்த்தால் நீங்கள் 100 தரவுகளைக் கொடுக்கிறீர்கள் ஆனால் பல புரதங்கள் அவற்றில் 1 அல்லது 2 மரபுபிறழ்வுகள் மட்டுமே உள்ளனர் இது ஆய்வுநூல்களில் கிடைக்கிறது எனவே இந்த தரவு அவை ஆய்வு நூல் வெளியிடுகின்றன அவை ஆய்வு நூல்களில் கிடைக்கின்றன இந்தத் தகவலைச் சேகரித்து பயன்பாட்டு நோக்கங்களுக்காகப் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் எனவே 1998 இல் பிஃபில் ஜெர்மனியைச் சேர்ந்தவர் அவர் தரவுகளை சேகரித்தார் மேலும் ஸ்பிரிங்கரில் வெப்ப இயக்கவியல் தரவு குறித்த புத்தகத்தை வெளியிட்டார் பாருங்கள் அவர்கள் உங்கள் புத்தகத்தை வெளியிடுகிறார்கள் இவை பல புலனாய்வாளர்களுக்கு அணுக முடியாதவை மேலும் தரவைப் பெற்று கணினி படிக்கக்கூடிய வடிவத்தில் இவற்றைக் காண்பிக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும் ஒரு தரவுத்தளத்தை உருவாக்குவது மிகவும் முக்கியம் முந்தைய நாட்களில் இணைய வசதி இல்லாததால் நல்ல கணினிகள் கிடைக்கவில்லை எனவே அவர்கள் தரவைச் சேகரித்தார்கள் அவர்கள் வெளியிட்டார்கள் வேகமான கணினிகள் கிடைப்பது மற்றும் அதிக சேமிப்பகத் திறன் ஆகியவற்றைக் கொண்டு தற்போது தரவை பகுப்பாய்வு செய்வதற்காக தரவை தங்களுக்குள் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் எளிதாகக் காண முடியும் அவை தரவை மாற்றும் எனவே நீங்கள் ஒரு தரவுத்தளத்தை உருவாக்க முடியும் முந்தைய வகுப்புகளில் ஒன்றில் தரவுத்தளத்தின் வளர்ச்சி பற்றி விவாதித்தோம் தரவுத்தளத்தின் பல்வேறு அம்சங்கள் யாவை இந்த தரவுத்தளத்திலிருந்து தரவை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது சரி எனவே இப்போது இந்த தெர்மோடைனமிக் தரவுகளில் புரதங்களுக்கு மரபுபிறழ்ந்தவர்கள் நாம் எல்லா தரவையும் சேகரிக்கிறோம் கணினி படிக்கக்கூடிய வடிவத்தில் வைக்கிறோம் மேலும் தரவைத் தேட பல விருப்பங்களை வழங்குவது மிகவும் முக்கியம் ஏனென்றால் ஒவ்வொரு பயனருக்கும் தரவைத் தேடுவதற்கு வெவ்வேறு விருப்பங்கள் உள்ளன ஏனென்றால் அவர்கள் வெவ்வேறு வகையான தரவுகளில் ஆர்வமாக உள்ளனர் சில விவரங்களை பின்னர் பகுதியில் விளக்குகிறேன் எனவே தேடல் விருப்பத்தை வழங்குவது முக்கியம் இதனால் அவர்கள் எந்த தரவையும் தேடலாம் அவை தேவைப்படுகின்றன மேலும் பயனர் தேவைப்படும் இடத்தில் எங்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் தேவைப்படும் முடிவுகளை நாம் காண்பிக்க வேண்டும் பின்னர் அந்த விஷயத்தில் தரவிறக்கம் செய்யக்கூடிய தரவை வழங்குவதும் முக்கியம் அவர்கள் தரவைப் பதிவிறக்கலாம் மற்றும் அவர்கள் தரவை பகுப்பாய்வு செய்யலாம் எனவே மரபுபிறழ்ந்தவர்களுக்கும் புரதங்களுக்கும் ஒரு தரவுத்தளத்தை உருவாக்குவது முக்கியம் தரவுத்தளம் தயாரானதும் தரவு கிடைக்கும் பின்னர் நீங்கள் அதை பகுப்பாய்விற்குப் பயன்படுத்தலாம் ஒன்று அல்லது உறுதிப்படுத்தக்கூடிய எச்சங்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் அல்லது ஸ்திரத்தன்மையைப் புரிந்து கொள்ள வேண்டிய காரணிகள் என்ன அமினோ அமில பண்புகளுக்கும் பிறழ்வின் மீது நிலைத்தன்மைக்கும் இடையே ஏதாவது உறவு இருக்கிறதா பிறழ்வுகளின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் எந்த குறிப்பிட்ட பண்புகளும் நீங்கள் பண்புகளையும் நிலைத்தன்மையையும் தொடர்புபடுத்தியவுடன் மாதிரிகளை உருவாக்க முடியும் இந்த வழக்கில் அறியப்படாத தரவிற்கான பிறழ்வின் மீது நிலைத்தன்மையை நீங்கள் கணிக்க முடியும் எனவே இந்த மூன்று வெவ்வேறு அம்சங்கள் முதலாவது ஒரு தரவுத்தளத்தை உருவாக்குகிறது அது கிடைக்க வேண்டும் அதில் தேடல் விருப்பங்கள் இருக்க வேண்டும் இதன் விளைவாக நீங்கள் பதிவிறக்குவதற்கான விருப்பத்தை கொடுக்க வேண்டும் தரவுத்தளம் தயாரானதும் இரண்டாவது அம்சம் தரவைப் புரிந்துகொள்ள நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் காரணிகள் என்ன அவை ஸ்திரத்தன்மைக்கு முக்கியமானவை நீங்கள் தரவை பகுப்பாய்வு செய்தவுடன் நாங்கள் கருதுகோளைப் பெறுவோம் இவை உயிர் தகவல்தொடர்புகளின் பல்வேறு அம்சங்களாகும் நான் முதல் வகுப்பில் விவாதித்தேன் பின்னர் நாம் கணிப்பில் மாதிரிகள் உருவாக்க முடியும் இந்த அம்சம் நீங்கள் வெவ்வேறு அம்சங்களுக்கு பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக நிலைத்தன்மை புரத தொடர்புகளின் பிணைப்பு புரத டி ஏ இடைவினைகள் எந்தவொரு பயன்பாடுகளுக்கும் நீங்கள் இந்த வகை அணுகுமுறையைப் பயன்படுத்தலாம் எனவே ஒரு தரவுத்தளத்தை எவ்வாறு உருவாக்குவது தரவுத்தளத்தை உருவாக்குவதற்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரணிகள் யாவை எனவே முதலில் நீங்கள் ஆர்வமாக உள்ள முக்கியமான தகவல்களை நீங்கள் வைக்க வேண்டும் இங்கே புரதங்கள் மற்றும் மரபுபிறழ்ந்தவர்களுக்கு ஒரு வெப்ப இயக்கவியல் தரவை வைக்கிறேன் எனவே நீங்கள் இங்கே புரோதெர்ம் ஐ வைக்கிறீர்கள் இது தரவுத்தள பெயர் எனவே முக்கியமாக நாங்கள் தரவை தருகிறோம் எனவே நமக்கு என்ன சோதனை தரவு டெல்டா ஜி மாணவர் தெர்மல் டினேச்சரேஷனில் இருந்து பெறப்பட்டது அல்லது நீங்கள் டினேச்சுரன்ட் டினேச்சரேஷனிலிருந்து பெறலாம் ஏனென்றால் நீங்கள் ஒரு H2O ஐ வைத்திருக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் புரதத்தைக் குறைத்தால் நாங்கள் டினேச்சுரன்ட்ஐ சேர்க்கிறோம் எனவே எந்தவொரு குறிப்பிட்ட செறிவையும் மதிப்புகளையும் பெறுகிறோம் இந்த மதிப்புகளை 0 செறிவுக்கு விரிவாக்கினால் நீங்கள் 0 செறிவில் மதிப்பைப் பெறுவீர்கள் தரவு ஒரேமாதிரியாக இருக்க வேண்டும் இல்லையெனில் வெவ்வேறு செறிவுகளுக்கான மதிப்பு உங்களிடம் உள்ளது இந்த விஷயத்தில் ஒப்பிடுவது நல்லதல்ல எனவே நீங்கள் மதிப்பை 0 ஆக விரிவுபடுத்துகிறீர்கள் எனவே 0 செறிவின் மதிப்பைப் பெறுகிறோம் பின்னர் நீங்கள் வெப்பத்தைப் பெறலாம் உருகும் வெப்பநிலை மற்றும் மாறிவரும் உருகும் வெப்பநிலையை நீங்கள் காணலாம் எங்களுக்கு டெல்டா டி மீ கிடைக்கும் இவை சோதனை தரவு இந்த சோதனை தரவு நிபந்தனைகளைப் பொறுத்தது நாம் பயன்படுத்தும் நிபந்தனைகள் அதே போல் முறை நாம் பயன்படுத்தும் வெவ்வேறு முறைகள் என்ன CD அல்லது டி சி அல்லது ஃப்ளோரசன்ஸைப் பயன்படுத்துகின்றன வெப்பநிலை pH வெவ்வேறு இடையகங்கள் மற்றும் அயனிகள் மற்றும் செறிவு ஆகியவற்றைப் பயன்படுத்துகிறோம் எனவே தரவுத்தளத்தின் முக்கிய அம்சம் நிபந்தனைகளுடன் தரவு இப்போது பயனர்களை எளிதாக்குவதற்கு பயனர்களுக்கு கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நாங்கள் தரவைப் பெறும் ஆராய்ச்சி குறிப்புக்களை நீங்கள் சேர்க்கலாம் இப்போது பயனர்களில் யாராவது அவர்கள் குறிப்பிட்ட புரதத்தில் ஆர்வமாக இருந்தால் அல்லது நீங்கள் தரவைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் அவர்கள் குறிப்புக்குச் செல்லலாம் மேலும் அவர்கள் அந்த குறிப்பைப் பயன்படுத்தலாம் குறிப்பிட்ட புரதத்தைப் பற்றி நிலைத்தன்மையைப் பற்றி மேலும் புரிந்துகொள்ள முயற்சி செய்யலாம் எனவே இந்த விஷயத்தில் ஒரு பகுதி செய்யப்படுகிறது நீங்கள் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட புரதத்தை எடுத்துக் கொண்டால் நீங்கள் பார்க்க முடியும் அதற்கு குறிப்பிட்ட வரிசை உள்ளது இது எக்ஸ்ரே படிகவியல் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆகியவற்றால் அறியப்பட்டால் சில குறிப்பிட்ட கட்டமைப்புகளைக் கொண்டுள்ளது எனவே நீங்கள் தொடர்ச்சியான தகவல்களைப் பெற முடியுமா மாணவர் யூனிப்ரோட் யூனிபிரோட் முந்தைய நாட்களில் எங்களிடம் பி ஆர் எனப்படும் இரண்டு வெவ்வேறு தரவுத்தளங்கள் உள்ளன ஆர் என்றால் என்ன மாணவர் புரதம் புரோட்டீன் தகவல் வளம் மற்றும் சுவிஸ் புரோட் மற்றும் குறிப்பு நேரம் 0930 யுனிப்ரோட்டில் எனவே தற்போது யூனிபிரோட் ஐடியை நாங்கள் அறிவோம் என்ற கட்டமைப்பிற்கு இது ஒரு தனித்துவமான வள புரத தரவு வங்கி நாங்கள் PDB ஐடியை கொடுக்கிறோம் பின்னர் இங்கே சில கருக்கள் மற்றும் பிறழ்வுகள் எடுத்துக்காட்டாக அது பிறழ்ந்தால் அது வைல்ட் வகை ரெசிடுயுவாக இருக்கும் நாம் ஏன் பிறழ்ந்திருக்கிறோம் எந்த ரெசிடுயுவைமாற்றி யமைத்தோம் எனவே நாங்கள் அனைத்து தகவல்களையும் தருகிறோம் எனவே நீங்கள் அனைத்து தகவல்களையும் கொடுக்கும்போது இது முடிந்தது நாங்கள் இதைத் தொடங்கலாம் வெவ்வேறு தேடல் விருப்பங்கள் மூலம் இந்த தரவுத்தளத்தைப் பயன்படுத்தலாம் நீங்கள் முடிவுகளைப் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் உங்கள் பகுப்பாய்விற்கும் ஸ்திரத்தன்மையைக் கணிப்பதற்கான எந்த வழிமுறைகளையும் உருவாக்கலாம் இப்போது இப்போது தரவுத்தளத்தின் பயன்பாடுகள் மற்றும் எதிர்கால வகுப்புகள் பற்றி விளக்குவோம் நிலைத்தன்மையையும் மாதிரிகளின் வளர்ச்சியையும் பாதிக்கும் காரணிகளைப் புரிந்துகொள்வதற்கு தரவுத்தளத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது பற்றி நான் விளக்குகிறேன் முதல் பகுதி நாங்கள் வரிசை மற்றும் கட்டமைப்பு தகவல்களை வழங்குகிறோம் எனவே எடுத்துக்காட்டாக உங்களிடம் தரவு சரியாக இருந்தால் எந்த புரதத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த வழக்கில் ரைபோ நியூக்ளியேஸ் எச்ஐ போன்ற புரதப் பெயரைக் கொடுக்கிறோம் எனவே ஈ கோலியில்E Coli இருந்து பெறப்பட்டது ஏனெனில் மூலமும் முக்கியமானது சில நேரங்களில் நாங்கள் T4 லைசோசைமை எடுத்துக்கொள்கிறோம் லைசோசைமில் நீங்கள் கோழியிடமிருந்தோ அல்லது மனிதரிடமிருந்தோ சொல்ல முடியாது இரண்டிற்கும் சீக்வென்ஸ்கள் வேறுபட்டவை எனவே இந்த விஷயத்தில் மூல தகவல்களை வழங்குவது மிகவும் முக்கியம் எனவே நாங்கள் பெயரையும் மூலத்தையும் தருகிறோம் ஆனால் நீங்கள் இந்த தகவலைக் கொடுக்கும்போது நீளம் மற்றும் மூலக்கூறு எடையையும் நீங்கள் பெறலாம் மற்றும் குறிப்பிட்ட புரதத்திற்கான கூடுதல் தகவல்களைப் பெறக்கூடிய குறியீடுகளைக் கொடுக்கலாம் எனவே நாங்கள் பி ஆர் பிரெண்டா என்றால் என்ன தரவுத்தளம் அதன் விரிவான என்சைம் தரவுத்தளம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட புரதத்தை உங்கள் என்சைமாகக் கொடுத்தால் நீங்கள் இணைப்பைக் கொடுக்கலாம் எனவே குறிப்பிட்ட என்சைம் பற்றி அறிய யாராவது ஆர்வமாக இருந்தால் நீங்கள் கூடுதல் தகவல்களைப் பெறலாம் பின்னர் PMD எண் என்பது புரத பிறழ்வு தரவுத்தளமாகும் அவை குறிப்பிட்ட பிறழ்வு தொடர்பான ஆராய்ச்சி குறிப்பு தகவல்களைக் கொடுக்கின்றன பின்னர் நாங்கள் PDB தகவலைக் கொடுக்கிறோம் இது வைல்ட் வகை மற்றும் பிறழ்வு கட்டமைப்பு முக்கியமாக லைசோசைம் விஷயத்தில் அறியப்பட்டால் அந்த விஷயத்தில் பெரும்பாலான மரபுபிறழ்வுகள் கட்டமைப்பு அறியப்படுகிறது பின்னர் நாங்கள் பி பி பிறழ்வுகளின் தரவை தருகிறோம் அது தெரியாவிட்டால் அது காலியாக உள்ளது பின்னர் நாம் ஹோமோலோகஸ் பி பி உள்ளீடுகளை தருகிறோம் ஹோமோலோகஸ் பி பி உள்ளீடுகள் என்றால் என்ன மாணவர் புரதங்கள் நீங்கள் பார்க்க முடிந்தால் புரதம் வைல்ட் வகை அமைப்புக்கு ஒத்ததாகும் எடுத்துக்காட்டாக 2RN2 2RN2 ஐ ஒத்த புரதங்களைக் காணலாம் எனவே நீங்கள் விரும்பினால் ஒரே மாதிரியான PDB உள்ளீடுகளைப் பெறுவீர்கள் பிறழ்வு தகவலை நாங்கள் தருகிறோம் எடுத்துக்காட்டாக இங்கே K91R இந்த K91R இன் பொருள் என்ன மாணவர் லைசின் ஒரு லைசின் மாணவர் 91 வது இடத்தில் நிலை எண் 91 இது நிலை மாணவர் அர்ஜினைனுக்கு இது அர்ஜினைனுக்கு மாற்றப்பட்டுள்ளது இங்கே அவர்கள் பகுப்பாய்வு செய்தார்களா லைசின் மற்றும் அர்ஜினைன் இரண்டும் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்படுவதால் அவை நீளத்தைக் காண விரும்புகின்றன எனவே அவர்கள் லைசினை அர்ஜினைனுக்கு மாற்றினர் பின்னர் நாம் ஒரு இரண்டாம் கட்டமைப்பைக் கொடுக்கிறோம் இங்கே இது காயில் நீங்கள் கார்ட்டூனில் பி பியைப் பார்க்க விரும்பினால் இங்கே கிளிக் செய்யலாம் எனவே நீங்கள் கார்ட்டூன் கட்டமைப்பைக் காணலாம் மற்றும் பிறழ்வை கண்டுபிடிக்கலாம் இதை காயில் கட்டமைப்பில் காணலாம் மற்ற வழக்கமான இரண்டாம் நிலை கட்டமைப்புகள் யாவை மாணவர் ஹெலிக்ஸ் மற்றும் ஸ்ட்ராண்ட் எனவே இங்கே இது காயில் பகுதியில் உள்ளது எனவே நாம் முன்னர் விவாதித்த அணுகக்கூடிய மேற்பரப்பு பகுதியில் ஒரு கரைப்பான் ஒரு ரெசிடுயு எவ்வளவு தூரம் அணுகக்கூடியது என்பதை நீங்கள் காணலாம் 5 ஆங்ஸ்ட்ரோம் ஸ்கொயர் இது புதைபட்டதா அல்லது வெளிப்படுத்தப்பட்டதா அதன் பகுதி வெளிப்பாடு 80க்கும் அதிகமாக உள்ளது குறிப்பு நேரம் 1316 50 எனவே நீங்கள் ஒரு பகுதி வெளிப்பாடுகளை அல்லது வெளிப்படும் பகுதியில் காணலாம் எனவே உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட பிறழ்வு இருந்தால் புரதம் மற்றும் மரபுபிறழ்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நாங்கள் தருகிறோம் எனவே நாம் இணைப்பைக் கொடுக்கிறோம் இது K 91 க்கு R ஆகும் எனவே நாங்கள் பிறழ்வைக் காண்பிக்கிறோம் இங்கே லைசின் 91 லைசின் 91 கே 91 மற்றும் இந்த குறிப்பிட்ட பிறழ்வுக்கு அருகில் நிகழும் ரெசிடுயுகளைக் காணலாம் எனவே இது மஞ்சள் ஒன்று இது இங்கே இது 0 முதல் 4 ஆங்ஸ்ட்ரோம் அதாவது 0 முதல் 4 ஆங்ஸ்ட்ரோம் மற்றும் பச்சை ஒன்று நீங்கள் பார்க்கலாம் இது 4 முதல் 8 ஆங்ஸ்ட்ரோம் பின்னர் இங்கே நான் தரவைக் காண்பிப்பேன் இங்கே 0 முதல் 4 வரை 88 அர்ஜினைன் 89 கிளைசின் மற்றும் பிற ரெசிடுயுகள் உள்ளன இந்த மாற்றத்தை இங்கே பார்த்தால் இந்த 4 முதல் 8 வரை இது பச்சை நிறமாகும் எனவே இங்கேயும் 4 முதல் 8 ஆங்ஸ்ட்ரோமுக்குள் நிகழும் ரெசிடுயுகளை நீங்கள் காணலாம் பச்சை ரெசிடுயு டிரிப்டோபான் என்றால் என்ன நீங்கள் இங்கே ஒரு டிரிப்டோபான் 90 இது இங்கே இரண்டு ரிங் ஐக் காணலாம இங்கேயும் நீங்கள் டிரிப்டோபனைக் காணலாம் இங்கே நீங்கள் a 4 முதல் 8 ஆங்ஸ்ட்ரோமில் இருக்க முடியும் எனவே நாங்கள் ஒரு தரவைக் கொடுப்போம் நீங்கள் பட விளக்கக்காட்சியை தரவைக் கொடுக்கிறீர்கள் பிறழ்வுகளால் சூழப்பட்ட குறிப்பிட்ட ரெசிடுயுகள் எவை என்பதை நீங்கள் காணலாம் எனவே யூனிபிரோட் மற்றும் பி பி மற்றும் ஒரு பிறழ்வு ஆகியவற்றிலிருந்து சோதனை புரத தகவல்களை வழங்கினோம் இப்போது நாங்கள் நிபந்தனைகளை வழங்குகிறோம் தரவைப் பெற அவர்கள் பயன்படுத்தும் சோதனை நிலைமைகள் என்ன முக்கியமானது வெப்பநிலை பி எச் பஃபர் பெயர் புரத செறிவு மற்றும் வெவ்வேறு நடவடிக்கைகளின் செறிவு அவை CD அல்லது டி சி அல்லது ஃப்ளோரசன்ஸைப் பயன்படுத்தினாலும் இங்கே அவர்கள் CD பயன்படுத்துகிறார்கள் அவை வெப்ப அல்லது டினேச்சுரண்டைப் பயன்படுத்துகின்றன இங்கே அவர்கள் வெப்பத்தைப் பயன்படுத்துகிறார்கள் எனவே தகவல் என்ன அவை ஆராய்ச்சி குறிப்பு வெளியிட்டாலும் அவை சோதனைகளைச் செய்யும்போது பின்னர் அவை அனைத்தும் சோதனை நிலைமைகளைப் பெறலாம் இப்போது நீங்கள் தரவைப் பெறுகிறீர்கள் நீங்கள் வைல்ட் வகைக்கு டெல்டா ஜி H2O க்கான ஒரு தயாரிப்பு தரவைப் பெறுகிறீர்களா இது இது பிறழ்வுக்கானது தரவை நாம் விரிவுபடுத்தும்போது சாய்வு மற்றும் செறிவின் நடுப்பகுதியைப் பெறலாம் நாங்கள் மீ மற்றும் சி ஆகியவற்றைப் பெறுவோம் அதேபோல் நீங்கள் தெர்மல் டினேச்சரேஷன் பெறும்போது நீங்கள் அல்லது டெல்டா டிஎம் டெல்டா ஜி ஆகியவற்றைப் பெறலாம் வெப்ப திறன் மற்றும் குறிப்பிட்ட வெப்பநிலை உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் டெல்டா ஜி பெறலாம் மீளக்கூடிய தன்மையில் மீளக்கூடிய தன்மையின் பொருள் என்ன இப்போது நீங்கள் மடிந்த மற்றும் விரிவாக்கப்பட்ட நிலை மற்றும் பிற நிபந்தனைகள் இருந்தால் நீங்கள் மடிந்த நிலைக்கு திரும்பி வரலாம் இது மீளக்கூடியது என்று அழைக்கப்படுகிறது பின்னர் எத்தனை நிலைகள் எடுத்துக்காட்டாக மடிந்த நிலைக்கு விரிவடைந்தன அவை இடைநிலைகளைக் கொண்டிருக்கின்றன எனவே இது உங்களுக்கு நிலைகளைத் தரும் இது 2 ஆக இருந்தால் ஒரு மடிந்த நிலை மற்றும் விரிவடைந்த நிலை என்று கூறி அந்த குறிப்பிட்ட புரதத்தின் செயல்பாட்டை நீங்கள் தருகிறீர்கள் எனவே நீங்கள் தரவைப் பார்த்தால் இங்கே டெல்டா ஜி எச் 2 ஓ 6 4delta delta G H2O 6 4 மற்றும் டெல்டா டெல்டா ஜி ஒரு மோலுக்கு மைனஸ் 3 1 கிலோகலோரி1mol 3 அதாவது இது ஒரு மோலுக்கு ஒரு டி கிலோ கலோரி 1moleT Kcalவரை புரதத்தை சீர்குலைக்கிறது எனவே இது டெல்டா டெல்டா ஜி எச் 2 ஓ ஆகும் பின்னர் வெப்ப வெப்பநிலை தரவு என்ற சொல்லை நீங்கள் கேட்கிறீர்கள் எம் 52 என்றும் டி 1 dTm 0 1 என்றும் நாம் கொடுக்க முடியும் மேலும் நீங்கள் என்டல்பி மதிப்புகளைக் கொடுக்கிறீர்கள் ஏனென்றால் எம் மற்றும் சி மீ இல்லை ஏனெனில் தெர்மல் டினேச்சரேஷன் டினேச்சுரன்ட் இந்த மதிப்புகள் அனைத்தையும் நாங்கள் தருகிறோம் எனவே மீளக்கூடிய தன்மை அது ஆம் ஏனென்றால் இது முற்றிலும் இந்த புரதம் மீளக்கூடிய புரதம் பின்னர் நாம் ஆராய்ச்சி குறிப்புகளுடன் செல்கிறோம் எங்களிடம் புரதத் தகவல் இருப்பதோடு பிறழ்வும் உள்ளது தகவல் மற்றும் நம்மிடம் சோதனை தரவு மற்றும் சோதனை நிலைமைகள் உள்ளன இப்போது நாங்கள் ஆராய்ச்சி குறிப்புகளுடன் இணைக்கிறோம் எனவே இங்கே இந்த ஆராய்ச்சி குறிப்புகளில் பயன்படுத்தப்படும் முக்கிய வார்த்தைகளையும் தரவைப் பெறும் அசல் குறிப்பையும் பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக இங்கே இது ஜேபிசி தொகை பப்மெட் இணைப்பை நாங்கள் தருகிறோம் இது ஆராய்ச்சி குறிப்புகள் தரவுத்தளம் அதிலிருந்து நீங்கள் பெரும்பாலான ஆராய்ச்சி பத்திரிகைகளுக்கான ப்ரீ டெக்ஸ்ட் பெறலாம் எனவே நீங்கள் ஆவணங்களைப் பெறலாம் மேலும் தகவல்களைப் பெற விரும்பினால் தகவலைப் பெற முடியும் பின்னர் இங்கே தொடர்புடைய உள்ளீடுகளுடன் கூடிய ஒரு அம்சத்தை நாங்கள் சேர்க்கிறோம் எனவே இதன் பொருள் எந்தவொரு குறிப்பிட்ட பிறழ்வு அல்லது குறிப்பிட்ட டெல்டா ஜி மதிப்புகளுக்கும் தரவை வழங்கினோம் ஒத்த புரதம் மற்றும் ஒத்த வகை மரபுபிறழ்வுகளைக் கொண்ட உள்ளீடுகள் யாவை எனவே இந்த உள்ளீடுகள் குறிப்பு நேரம் 1741 மற்றும் பல்வேறு வகையான ஆதாரங்களை எடுத்துக்காட்டாக இந்த E coli யை கையாளுகின்றன எனவே இந்த தொடர்புடைய உள்ளீடுகள் அனைத்தையும் நீங்கள் ஒப்பிடலாம் வெவ்வேறு நிலைமைகள் என்ன வெவ்வேறு ஆவணங்கள் என்ன அவை எவ்வாறு பல்வேறு வகையான தரவுகளைப் பெற்றன சோதனைத் தகவல்களின் அடிப்படையில் ஸ்திரத்தன்மையை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை நீங்கள் ஒப்பிடலாம் எனவே நீங்கள் அனைத்து தகவல்களையும் தருகிறீர்கள் நாங்கள் புள்ளிவிவரங்களை ஆராய்வோம் இங்கே முற்றிலும் 25000 க்கும் மேற்பட்ட தரவு உள்ளது எனவே எந்தவொரு பகுப்பாய்வையும் மேற்கொள்ள இது போதுமானது இதை நீங்கள் பார்த்தால் அவை 700 புரதங்கள் 700 க்கும் மேற்பட்ட புரதங்கள் மற்றும் சுமார் 2000 ஆராய்ச்சிகளிலிருந்து பெறப்பட்டன 1800 புரதங்களைப் பற்றி வெவ்வேறு புரதங்களிலிருந்து தரவு பெறப்படுகிறது நீங்கள் பிறழ்வு வகைகளைப் பார்க்கிறீர்கள் இது ஒற்றை பிறழ்வுடன் ஆதிக்கம் செலுத்துகிறது இது சுமார் 12000 ஒற்றை மரபுபிறழ்வுகள் மற்றும் சில இரட்டை பிறழ்வுகள் மற்றும் வைல்ட் வகைக்கு பல பிறழ்வுகள் ஆகும் 10000 வைல்ட் வகை தரவுகளைப் பற்றி நம்மிடம் நிறைய தரவு உள்ளது எனவே தற்போது பி பி என்றால் சுமார் 130000 கட்டமைப்புகள் மற்றும் வைல்ட் வகை 10000 தரவு ஆனால் அவை தேவைக்கதிகமானவை சில நேரங்களில் ஒரே புரதத்தை வெவ்வேறு செறிவுகளில் அல்லது வெவ்வேறு சோதனை நிலைகளில் நீங்கள் காணலாம் இந்த வழக்கில் நீங்கள் நூறு மற்றும் ஒன்றை எடுத்துக் கொண்டால் நீங்கள் குறைந்த எண்ணிக்கையிலான தரவைப் பெறுவீர்கள் ஆனால் இந்த பல்வேறு தொடர்புகளின் இந்த பங்களிப்பு தொடர்பாக ஸ்திரத்தன்மையைப் புரிந்துகொள்ள இந்த புரதங்களை பகுப்பாய்வு செய்யலாம் எனவே நாம் இரண்டாம் கட்டமைப்புகளைப் பார்க்கிறோம் எனவே அவற்றில் பெரும்பாலானவற்றை நீங்கள் காணலாம் ஒரு ஹெலிக்ஸ் தொடர்ந்து ஸ்ட்ராண்ட் மற்றும் நீங்கள் டர்ன் மற்றும் காயிலில் போதுமான எண்ணிக்கையிலான பிறழ்வுகளைக் கொண்டிருக்கிறீர்கள் ஹெலிக்ஸ் மற்றும் ஸ்ட்ராண்டில் ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் காரணிகளைப் புரிந்துகொள்ள இந்த தகவலைப் பயன்படுத்தலாம் அவை ஒரே மாதிரியாகவோ அல்லது வித்தியாசமாகவோ நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் இந்த பகுப்பாய்வை மேற்கொள்ளலாம் 6000 புதைபட்ட மற்றும் 4000 பகுதியளவு புதைபட்ட மற்றும் வெளிப்படும் பகுதிகளில் உள்ள அணுகலில் பிறழ்வுகளுக்கான ரெசிடுயுகளின் இருப்பிடத்தின் முக்கியத்துவத்தையும் நீங்கள் காணலாம் பின்னர் சுமார் 15000 வெப்ப மற்றும் 9600 டினேச்சுரல் மற்றும் டினேச்சுரன்ட் சோதனைகளில் இருந்து பெறப்பட்டது எனவே இப்போது நீங்கள் பிறழ்வுகளைக் காண்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக அலனைன் வலினுக்கு மாற்றப்பட்டால் அலனைன் கிளைசினுக்கு மாற்றப்பட்டால் பிறழ்வுகளின் அதிர்வெண்ணைக் காட்டுகிறோம் இங்கே முற்றிலும் எத்தனை பிறழ்வு சாத்தியம் மாணவர் 20 19 20 க்குள் மாணவர் 19 19 இது 380 பிறழ்வுகளுக்கு சமம் இப்போது இங்கே இது இதிலிருந்து 2 ஆகும் எனவே கிளைசின் - அலனைன் கிளைசின் வாலின் வரை மாற்றப்படுகிறது இதன் பொருள் கிளைசின் - வாலின் வரை எனவே சாத்தியமான 380 பிறழ்வுகளில் நீங்கள் இந்த அட்டவணையைப் பார்த்தால் சில பிறழ்வுகள் அவை பரவலாகப் படிக்கப்படுகிறது சில மிகவும் அரிதாகவே படிக்கப்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் அவை ஆய்வு செய்யப்படவில்லை எடுத்துக்காட்டாக பரவலாக ஆய்வு செய்யப்பட்ட மரபுபிறழ்வுகளின் கீழ் நீங்கள் முக்கியமாக அலனைன் வரிசைக்கான சில ரெசிடுயுகள் சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளன வாலனைன் அலனைன் ஐசோலூசின் அலனைன் மற்றும் மெத்தியோனைன் அலனைன் ஆகியவற்றைக் காண்க ஏனெனில் இது முக்கியமாக காரணம் இந்த அலனைன்களில் ஒரு ஆய்வில் பிறழ்வுகளாக்கபடலாம் அவை பிறழ்வுக்கான தரவை அலனைனுக்கு பெறலாம் இதுதான் அதிக எண்ணிக்கையிலான அலனைன் பிறழ்வுகளைப் பெறுவதற்கான காரணம் இங்கே அதேபோல் நீங்கள் வேறு பல பிறழ்வுகளையும் காணலாம் முக்கியமாக ஒத்த ரெசிடுயுகள் எடுத்துக்காட்டாக வாலினுக்கு 430 மடங்கு வாலின் முதல் ஃபினைல்லனைன் போன்றவை பல வகையான பிறழ்வுகளை ஒத்த வகை பிறழ்வுகளைக் காணலாம் அஸ்பராஜின் லில்இருந்து அஸ்பார்டிக் அமிலங்கள் மற்றும் குளுட்டமைன் லில்இருந்து குளுட்டமிக் அமிலம் லைசின் லில்இருந்து குளுட்டமிக் அமிலம் வரை இங்கே நீங்கள் பெறலாம் குளுட்டமிக் அமிலங்களுக்கு லில் இருந்து லைசின் ஏன் படிக்கப்படுகிறது மாணவர் இப்போது எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட நேர்மறை சார்ஜ் செய்யப்படுவதைக் காண இது உறுதிப்படுத்தப்பட்டதா அல்லது ஸ்திரமின்மைக்குள்ளானதா என்பதை நீங்கள் மாற்றினால் என்ன நடக்கும் எனவே இங்கே சில சந்தர்ப்பங்களில் இது முற்றிலும் 0 ஆகும் ஏனென்றால் அவை டிரிப்டோபனை புரோலினுக்கு மாற்ற விரும்புகின்றன அதேபோல் மற்ற பிறழ்வுகளையும் மெத்தியோனைனை டிரிப்டோபானாக அல்லது மெத்தியோனைனை இந்த ரெசிடுயுகளில் காணலாம் எனவே ஆரம்பத்தில் நாங்கள் வெவ்வேறு மரபுபிறழ்வுகளை பகுப்பாய்வு செய்யத் தொடங்கினோம் பின்னர் சில சந்தர்ப்பங்களில் இது உறுதிப்படுத்தப்படுகிறது அல்லது ஸ்திரமின்மை என்பது நமக்குத் தெரியும் அவர்கள் அஸ்பார்டிக் அமிலத்திற்கு மாற்ற விரும்பவில்லை எனவே இந்த விஷயத்தில் இது நிலையற்றதாகிவிடும் அதை மீண்டும் சரியாக செய்ய தேவை இல்லை எனவே மிகவும் ஆர்வமாக இருந்தால் அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் இதுதான் காரணம் அவை சில குறிப்பிட்ட சில பிறழ்வுகளைக் கொண்டுள்ளன சில சந்தர்ப்பங்களில் இது மிகவும் அரிதாகவே நிகழ்கிறது எடுத்துக்காட்டாக உங்களிடம் நிறைய தரவு இருந்தால் மற்றும் ஏதேனும் குறிப்பிட்ட தரவை சரியாகப் பெற ஆர்வமாக இருந்தால் தரவை எவ்வாறு பெறுவது நம்மிடம் இரண்டு வெவ்வேறு வகையான தேடல் விருப்பங்கள் உள்ளன ஒன்று அடிப்படை தேடல் அல்லது மேம்பட்ட தேடல் அடிப்படை தேடல் இது தரவின் அனைத்து உள்ளீடுகளிலிருந்தும் குறிப்பாக முக்கிய சொற்கள் மற்றும் பிற குறிப்பிட்ட உள்ளீடுகளிலிருந்து தேடும் எனவே நாங்கள் முக்கிய சொல் அல்லது புரதப் பெயர் அல்லது ஏதேனும் ஒரு மூலப் பெயர் அல்லது எதையாவது கொடுத்தால் எடுத்துக்காட்டாக நீங்கள் லைசோசைமை வைத்து கிளிக் செய்தால் லைசோசைம் என்ற சொல்லைக் கொண்ட அனைத்து தரவுகளும் சரி என்பதைக் காண்பிக்கும் எனவே அனைத்து புரதங்களும் லைசோசைம் மற்றும் எங்களுக்கு நிறைய தரவு கிடைக்கிறது இதில் நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா தகவல்களையும் பெறுவீர்கள் பின்னர் மேம்பட்ட தேடல் நாங்கள் வேறுபட்ட விருப்பங்களைத் தருகிறோம் நீங்கள் புரதப் பெயருடன் தேடலாம் நீங்கள் மூலத்துடன் தேடலாம் பிறழ்வுடன் தேடலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒற்றை பிறழ்வில் மட்டுமே ஆர்வமாக இருந்தால் நீங்கள் ஒரு ஒற்றை சமிக்ஞை பிறழ்வு கிளிக் செய்யலாம் பின்னர் இரட்டை பிறழ்வு அல்லது பல பிறழ்வுகளின் சேர்க்கை விளைவை நீங்கள் காண விரும்பினால் எடுத்துக்காட்டாக 25 வி மற்றும் ஆர் 72 கே போன்ற இரட்டை பிறழ்வை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் இந்த பிறழ்வுடன் பெறப்பட்ட நிலைத்தன்மை இது A25V மற்றும் R72K கூட்டுதொகை சரியாக தெரியாது எனவே நீங்கள் இந்த பகுப்பாய்வைச் செய்ய விரும்பினால் நீங்கள் இரட்டை பிறழ்வைப் பெற்று ஒற்றை மரபுபிறழ்வுகளைப் பெற்று இந்த இரண்டையும் சேர்த்து இது எவ்வளவு தூரம் தொடர்புபடுத்தலாம் என்பதைப் பாருங்கள் நீங்கள் தொடர்புபடுத்தலாம் அல்லது தொடர்பு அல்லது பலவீனமான தொடர்பு கொடுக்கலாம் ஆம் என்றால் அது ஏன் ஆம் என்பது உங்களுக்குத் தெரிய வேண்டும் எனவே நீங்கள் பகுப்பாய்வு செய்ய விரும்பினால் நீங்கள் இரட்டை பிறழ்வு செய்யலாம் 3 க்கும் மேற்பட்ட பல பிறழ்வுகள் செய்யலாம் பின்னர் டெல்டா ஜி மதிப்பு எவ்வாறு மாறுகிறது என்பதைப் பாருங்கள் மேலும் பல அம்சங்களில் எடுத்துக்காட்டாக தெர்மோபிலிக் புரதங்கள் நீங்கள் ஒரு சில ரெசிடுயுகளை மாற்றினால் அது 10 முதல் 15 கிலோகலோரிகளுக்கு மேல் நிலைத்தன்மையை அதிகரிக்கும் நீங்கள் பல பிறழ்வுகளைக் கண்டால் மற்றும் சில பிறழ்வுகளைக் கண்டால் நீங்கள் ஒரு மோலுக்கு 10 கிலோகால்1mole10Kcal நிலைத்தன்மையை அதிகரித்தால் இது ஏன் மிக அதிகமாக உள்ளது என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் இந்த வகை பிறழ்வுகளை வேறு சில புரதங்களுக்கும் அறிமுகப்படுத்த முடியுமா ஸ்திரத்தன்மையை அதிகரிக்கவா அவ்வாறான நிலையில் நீங்கள் அதிக வெப்ப நிலையுடன் புரதங்களைப் பெறலாம் பல உயிரி தொழில்நுட்ப பயன்பாடுகளைக் கொண்ட உயர் வெப்பநிலையை அனுப்பலாம் ஒற்றை பிறழ்வு இரட்டை பிறழ்வு மற்றும் பல பிறழ்வுக்கான தரவைப் பெறுவீர்கள் வெவ்வேறு இரண்டாம் கட்டமைப்புகளின் அடிப்படையில் தரவைப் பெற முயற்சி செய்யலாம் எடுத்துக்காட்டாக ஹெலிக்ஸ் அல்லது ஸ்ட்ராண்ட் அல்லது டர்ன் அல்லது காயில் பின்னர் அணுகக்கூடியது எங்களிடம் உள்ள இரண்டு விருப்பங்களை நீங்கள் பெறுவீர்கள் புதைபட்ட அல்லது ஓரளவு புதைபட்ட அல்லது ஏற்கனவே எங்களிடம் உள்ள தரவை வெளிப்படுத்தலாம் அல்லது எந்தவொரு வரம்பையும் சதவீதத்தில் கொடுக்கலாம் அல்லது நீங்கள் அதை ஆங்ஸ்ட்ரோம் ஸ்கொயர் செய்யலாம் ஆங்ஸ்ட்ரோம் மதிப்பெண் என்பது நிரலிலிருந்து பெறப்பட்ட உண்மையான மதிப்பு மற்றும் நீங்கள் அதைச் செய்யக்கூடிய நீட்டிக்கப்பட்ட அணுகலுடன் சதவீதம் இயல்பாக்கப்படுகிறது பின்னர் அளவிடவும் மற்றும் pH ஐ நீங்கள் வரையறுக்க முடியும் ஏனெனில் நடுநிலை pH நீங்கள் உறுதிப்படுத்தும் பிறழ்வுகளை மட்டுமே அடையாளம் காண விரும்பினால் நான் 5 முதல் 9 வரையும் டெல்டா டிஎம் அல்லது டிஎம் இந்த விஷயத்தில் நீங்கள் டெல்டா டி எம் அல்லது டெல்டா டெல்டா ஜி எச் 2 ஓ அல்லது டெல்டா டெல்டா ஜி ஆகியவற்றை வைக்கிறீர்கள் இது நீங்கள் ஸ்திரமின்மைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் பின்னர் எதிர்மறை மதிப்புகளாக இருக்க வேண்டும் நீங்கள் இதைச் செய்தால் உறுதிப்படுத்தும் கட்டமைப்புகளைப் பெறலாம் அல்லது சில நேரங்களில் நீங்கள் 0 ஐச் சுற்றியுள்ள தீவிர நிலைத்தன்மையுள்ள மரபுபிறழ்வுகளை அடையாளம் காண விரும்பினால் இந்த விஷயத்தில் மைனஸ் 100 முதல் மைனஸ் 2 வரை இருப்பதையும் இங்கே 2 பிளஸ் 2 முதல் பிளஸ் 100 2 to 100 வரை இருப்பதையும் நாம் காணலாம் வித்தியாசம் அல்லது இந்த சிறிய மாற்றங்களை நீங்கள் காண விரும்பினால் 0 மைனஸ் 0 5 முதல் பிளஸ் 0 5 வரை அதிக மாற்றங்களைச் செய்யாத மரபுபிறழ்ந்தவை நீங்கள் பிறழ்வுகளைப் பெற்றால் ஸ்திரத்தன்மையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இது என்ன காரணம் என்று பாருங்கள் இந்த எண்களை நீங்கள் செய்தால் நீங்கள் கிலோ அல்லது கிலோ ஜூல் கொடுக்கக்கூடிய அனைத்து மதிப்புகள் ஆற்றல் மதிப்புகளை நாங்கள் பெறலாம் எனவே இந்த தரவுத்தளத்தில் இரண்டும் சாத்தியமாகும் நீங்கள் இரண்டு நிலை அல்லது மூன்று நிலைகள் அல்லது மூன்று நிலைகளுக்கு மேல் மாற்றியமைத்தல் என்று விளக்கலாம் ஒன்று நீங்கள் முக்கிய சொற்களையும் எழுத்தாளர்களையும் தேடலாம் பின்னர் நீங்கள் தற்போதைய தரவை விரும்பினால் நீங்கள் ஆண்டை வைக்கலாம் ஆண்டை மாற்றலாம் ஆராய்ச்சி வெளியீட்டில் அளிக்கப்பட்ட தரவை நீங்கள் தருவீர்கள் எனவே இவை நாம் முன்னர் விவாதித்த பல்வேறு இரண்டாம் நிலை கட்டமைப்புகள் மற்றும் அக்சஸிஸிபிலிட்டி எனவே இந்த அம்சத்தில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட தரவுத்தளத்தில் தேடலாம் பின்னர் நீங்கள் விருப்பங்களை காண்பிக்கலாம் நாம் பயன்படுத்தும் அனைத்து சொற்களையும் தரவுத்தளத்தில் வைக்கலாம் ஆனால் நீங்கள் எல்லா முடிவுகளையும் காண்பித்தால் அது ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும் எனவே அவர்கள் தேர்வுசெய்யக்கூடிய பயனர்களுக்கு நாம் விருப்பங்களை வழங்குகிறோம் எடுத்துக்காட்டாக அவர்கள் தெர்மல் டினேச்சரேஷன் பயன்படுத்தினால் மீ சி மீ மற்றும் டெல்டா ஜி எச் 2 ஓ ஆகியவற்றைக் கிளிக் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை ஏனென்றால் நம்மிடம் தரவு எதுவும் இல்லை ஆனால் டினேச்சுரன்ட் டினேச்சரேஷன் தரவு எதுவும் இருக்காது எனவே அதற்கேற்ப அவர்களுக்கு என்ன தேவை அவர்கள் விதிமுறைகளை கிளிக் செய்யலாம் மற்றும் அவர்கள் தரவைப் பெறுவார்கள் வைல்ட் வகை ரெசிடுயு அல்லது பிறழ்ந்த ரெசிடுயுஅடிப்படையில் தரவை வரிசைப்படுத்தவும் முடியும் அல்லது ரெசிடுயு எண் அல்லது டெல்டா ஜி மதிப்புகளைப் பொறுத்து பார்க்கலாம் எங்களிடம் 4 வெவ்வேறு வரிசையாக்க விருப்பம் உள்ளது அது அனைத்து வரிசையாக்க விருப்பத்தையும் பயன்படுத்தலாம் இது முன்னுரிமை கொடுக்கும் இது ஒரு முன்னுரிமை 1 முன்னுரிமை 2 மற்றும் முன்னுரிமை 3 மற்றும் முன்னுரிமை 4 ஆகும் எடுத்துக்காட்டாக உங்களிடம் இருந்தால் நீங்கள் வைல்ட் வகை ரெசிடுயு பிறழ்வு ரெசிடுயு அலனைன் முதல் வாலினுடன் தொடங்கினால் பல அலனைன் வாலினுக்கு உள்ளன எனவே ஆரம்பத்தில் இருந்தே காண்பிக்க நீங்கள் பிறழ்வு எண்ணைப் பயன்படுத்தினால் குறைந்த எண்ணிக்கையிலான எண்ணை முதலில் காண்பி மிக உயர்ந்த டெல்டா ஜி மதிப்புகளுடன் இந்த பிறழ்வை நீங்கள் பெற விரும்பினால் நீங்கள் அதனுடன் தொடங்கினால் அனைத்து அலனைன் முதல் வாலின் வரை முதல் இடத்தில் மிக உயர்ந்த டெல்டா ஜி அல்லது டெல்டா டி எனவே எந்தவொரு வரிசையையும் ஏறுவதன் மூலமும் இறங்குவதன் மூலமும் நீங்கள் அதைச் செய்யலாம் நீங்கள் இதைப் பயன்படுத்தி பின்னர் இந்த இயல்புநிலையை 300 ஆக வெப்பப்படுத்தலாம் ஆனால் எல்லா தரவையும் ஒரே நேரத்தில் நீட்டிக்க நீங்கள் அதை அதிகரிக்கலாம் எனவே இப்போது நமக்கு முடிவுகள் உள்ளன எனவே நாம் இறுதியாக உங்கள் நிலைமைகளின் அடிப்படையில் நீங்கள் முடிவுகளைப் பெறுவீர்கள் மேலும் பகுப்பாய்விற்கான தரவைப் பதிவிறக்குவதும் சாத்தியமாகும் எனவே நீங்கள் தரவைப் பதிவிறக்கும் போது சாத்தியமான பயன்பாடுகள் யாவை இந்த புரோதெர்ம் தரவை எவ்வாறு பயன்படுத்தலாம் புரோதெர்மில் நாம் முதலில் சொல்லக்கூடிய பல பயன்பாடுகள் உள்ளன புரத கட்டமைப்புகளின் ஸ்திரத்தன்மையை நீங்கள் மதிப்பிடலாம் முந்தைய வகுப்பில் நாம் விவாதித்தோம் ஏனெனில் டெல்டா ஜி சோதனை அறியப்படுகிறது எனவே நீங்கள் பங்களிப்புகளைச் செய்யலாம் மற்றும் நீங்கள் தொடர்புபடுத்தலாம் மற்றும் இங்கே நாங்கள் பிறழ்வு பற்றி விவாதித்தோம் எனவே காரணிகளைப் புரிந்துகொள்ள முயற்சி செய்யலாம் இது பிற இரண்டாம் நிலை அமைப்பு அல்லது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வெவ்வேறு இடங்களின் பிறழ்வின் மீது நிலைத்தன்மையை பாதிக்கிறது உங்களிடம் ஏதேனும் தரவு இருந்தால் நீங்கள் எந்த தரவையும் கணித்தால் சோதனை தரவை ஒப்பிடலாம் ஏனெனில் சோதனை தரவு கிடைக்கிறது மூன்றாவது இடத்தில் ரெசிடுயுகளை உறுதிப்படுத்துவது பற்றி நாம் விவாதித்தோம் சிடி அல்லது டி சி இந்த சோதனைகளிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட அல்லது சோதனை ரீதியாக பெறப்பட்ட ரெசிடுயுகளை ஒப்பிட்டுப் பார்க்கவும் முயற்சி செய்யலாம் ஒற்றை பிறழ்வு அல்லது இரட்டை பிறழ்வு அல்லது பல பிறழ்வுகள் சரியானதாக இருந்தாலும் பிறழ்வின் மீது நிலைத்தன்மையைக் கணிப்பதற்கான மாதிரிகளை நீங்கள் உருவாக்கலாம் எனவே நீங்கள் பல்வேறு சாத்தியக்கூறுகள் அல்லது பல்வேறு சுவிட்சுகளைப் பயன்படுத்தலாம் பண்புகளுடன் ஸ்திரத்தன்மையை நாம் தொடர்புபடுத்துவது மற்றும் மாதிரிகளை உருவாக்க இந்த பண்புகளைப் பயன்படுத்தலாம் நீங்கள் பல பிறழ்வுகளைக் கொண்டிருந்தால் 3 4 பிறழ்வுகள் இருந்தால் ஒற்றை பிறழ்வுகள் ஒன்றாகச் சேர்கின்றனவா இது பல பிறழ்வுகளுக்கு ஒத்ததா அல்லது முற்றிலும் வேறுபட்டதா என்பதை நாம் எவ்வாறு கணக்கிட முடியும் பின்னர் முக்கியமாக தெர்மோபிலிக் புரதங்களுக்கு தீவிர நிலைத்தன்மையைக் காணலாம் நீங்கள் சில பிறழ்வுகளைச் செய்தால் ஸ்திரத்தன்மை அதிகரித்ததா அல்லது அந்த நிலைத்தன்மையை எவ்வாறு கணக்கிடுவது பின்னர் ஒரு மோலுக்கு குறைந்தது 2 கிலோகோலுக்கு மேல் நிலைத்தன்மையை மாற்றக்கூடிய மரபுபிறழ்வுகளைப் பாருங்கள் அவை ஸ்திரமின்மை உறுதிப்படுத்தப்பட்டதா எனவே இந்த பிறழ்வு சோதனைகளை நீங்கள் காணலாம் மற்றும் தீவிர நிலைத்தன்மைக்கு என்ன காரணிகளை பகுப்பாய்வு செய்யலாம் மேலும் அதிக மாற்றம் இல்லாத நிலைத்தன்மையின் குறுகிய வரம்பை நீங்கள் காணலாம் எனவே மேம்பட்ட நிலைத்தன்மையுடன் புரதங்களை வடிவமைக்க முடியும் எடுத்துக்காட்டாக ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கு முக்கியமான சில பிறழ்வுகள் இருப்பதாக நமக்கு தெரிந்தால் இந்த வகை பிறழ்வுகளை சரியாகப் பயன்படுத்த முயற்சிக்கவும் பின்னர் ஒரு புரதத்தை ஒரு வடிவமைப்பை மேம்பட்ட நிலைத்தன்மையுடன் ஒரு புரதமாக்குங்கள் இது உயிரி தொழில்நுட்பத்தில் சாத்தியமான பயன்பாடுகளை அதிக வெப்பநிலையில் தாங்கும் எனவே புரோதெர்ம் இப்போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இது 1000 க்கும் மேற்பட்ட மேற்கோள்களைப் பெறுகிறது இது ஒரு ஆராய்ச்சியாளரால் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது எனவே இதை உங்கள் திட்டங்கள் அல்லது உங்கள் எந்தவொரு முடிவுகளுக்கும் பயன்படுத்தலாம் எனவே இன்று வரை நாம் என்ன விவாதித்தோம் மாணவர் நிலைப்படுத்தும் மையம் சரி ரெசிடுயுகளை உறுதிப்படுத்துவது பற்றி நாங்கள் விவாதித்த முதல் பகுதி உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகளை அடையாளம் காண கருதப்படும் பல்வேறு காரணிகள் அல்லது பண்புகள் யாவை மாணவர் ஹைட்ரோபோபிக் தன்மை ஹைட்ரோபோபிக்தன்மை மற்றும் லாங் ரேங்ச் இன்டெராக்ஷன் மாணவர்கன்செர்வேசன் மதிப்பெண் இந்த சிறப்பியல்பு அம்சங்களின் அடிப்படையில் கன்செர்வேசன் மதிப்பெண் மற்றும் 4 அளவுருக்களைப் பெற்றோம் சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டி லாங் ரேங்ச் ஆர்டர் நிலைப்படுத்தும் மையம் மற்றும் கன்செர்வேசன் மதிப்பெண் மற்றும் கன்செர்வேசன் மதிப்பெண் எனவே புரத கட்டமைப்புகளில் உள்ள அனைத்து ரெசிடுயுகளுக்கான தரவை நாம் பெறுகிறோம் கட் ஆப் பெறுகிறோம் கட் ஆப் அடிப்படையில் நீங்கள் உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகளை அடையாளம் காணலாம் இந்த உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகள் அல்லது சில தேர்ந்தெடுக்கும் பண்புகளை நாம் பகுப்பாய்வு செய்தோம் மேலும் B காரணிகள் மற்றும் சோதனை ரீதியாக அறியப்பட்ட சில தகவல்களுடன் ஒப்பிடுகிறோம் தரவுத்தளத்தைப் பற்றி நாங்கள் விவாதித்த இரண்டாவது பகுதி தரவுத்தளத்தின் பெயர் என்ன மாணவர் புரோதெர்ம் புரோதெர்ம் புரதங்கள் மற்றும் பிறழ்வுகளுக்கான இந்த வெப்ப இயக்கவியல் தரவுத்தளம் இதனால்தான் அவர்கள் புரோதெர்ம் என்ற பெயரை வைத்தார்கள் இது புரதங்கள் மற்றும் மரபுபிறழ்வுகளுக்கு சரியான வெப்பநிலை தரவுத்தளமாகும் எனவே நீங்கள் புரோதெர்ம் ஐப் பார்த்தால் நான் இந்த உருவத்தைக் காட்டுகிறேன் இங்கே இது ஒரு மடிந்த நிலை இது விரிவடைந்த நிலை மற்றும் இது ஒரு வளைவு நேற்று நான் ஒரு தெர்மல் டினேச்சரேஷன் வளைவு பற்றி காட்டினேன் புரதங்கள் மற்றும் மரபுபிறழ்வுகளுக்கு வெப்ப இயக்கவியல் நிலைத்தன்மையைக் காட்ட இந்த லோகோவை நீங்கள் வடிவமைக்கும் முறை இது புரோதெர்ம் தரவுத்தளத்தில் எங்களிடம் என்ன தகவல் உள்ளது சோதனைத் தரவு முக்கியமாக வெப்ப நிலைத்தன்மை அல்லது டினேச்சுரன்ட் டினேச்சரேஷன் டெல்டா ஜி எச் 2 ஓ உருகும் வெப்பநிலையின் நிலைத்தன்மை மற்றும் தரவைப் பெறுவதற்கு அவர்கள் எந்த நிலைமைகளைப் பயன்படுத்தின என்பதை சோதனை நிலைமைகளுடன் ஆதரிக்கிறது ஒரு சீக்வென்ஸ் மற்றும் கட்டமைப்பு மற்றும் பிறழ்வு மற்றும் இலக்கியத் தகவல்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை நாம் பின்பற்றுகிறோம் தரவைத் தேடுவதற்கும் தரவைப் பெறுவதற்கும் தரவை வரிசைப்படுத்துவதற்கும் வேறுபட்ட விருப்பங்கள் உள்ளன முடிவுகளை நாம் பெற்றவுடன் அதை பதிவிறக்கம் செய்ய முடியும் மேலும் இந்த சாத்தியமான பயன்பாடுகளுக்கு நீங்கள் தரவைப் பயன்படுத்தலாம் ஏனெனில் புரோதெர்மில் பல பயன்பாடுகள் உள்ளன அடுத்த வகுப்பில் வெவ்வேறு அமினோ அமில பண்புகளை பிறழ்வுகளின் ஸ்திரத்தன்மைக்கு எவ்வாறு தொடர்புபடுத்துவது மற்றும் பிறழ்வுகளின் மீது நிலைத்தன்மையைக் கணிப்பதற்கான மாதிரிகள் குறித்து நான் விவாதிப்பேன்